ஐ பிசிகல் டிசைன் குறித்த இந்த MOOC பாடநெறிக்கு உங்களை வரவேற்கிறேன் முதல் தொகுதியில் வி ஐ பிசிகல் டிசைன் ஆட்டோமேஷன் குறித்த சில அடிப்படை கருத்துக்களை பற்றி விவாதிப்போம் எனவே நாம் சில அறிமுக தலைப்புகளை இந்த முதல் சொற்பொழிவில் பார்ப்போம் இந்த பாடத்திட்டத்தில் முக்கிய தலைப்புகள் பற்றி முதலில் பார்ப்போம் எனவே முதல் தொகுதியில் சில அறிமுக கருத்துக்களை பார்ப்போம் ஐ இயல் வடிவமைப்பு சுழற்சியில் பிசிகல் டிசைன் ஆட்டோமேஷன் தேவை மற்றும் முக்கியத்துவம் குறித்து பார்ப்போம் பின்னர் அடுத்தடுத்த தொகுதிகளில் பிசிகல் டிசைன் ஆட்டோமேஷன் மற்றும் மிக முக்கியமான சில கூறுகள் பற்றியும் பார்ப்போம் உதாரணமாக இரண்டாவது தொகுதியில் ப்ளோர் பிளானிங் மற்றும் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்ப்போம் மேலும் ஒரு வடிவமைப்பைப் பகிர்வதும் இந்த கட்டத்தில் மிகவும் முக்கியமானது தொகுதி 3 இல் ரூட்டிங் பற்றி பல்வேறு அம்சங்களைப் விவாதிப்போம் எனவே பல்வேறு வகையான வடிவமைப்பு சுழற்சி மற்றும் ரூட்டிங் வழிமுறைகள் மற்றும் ரூட்டிங் சிக்கல்கள் பற்றியும் இங்கே பார்ப்போம் அடுத்த இரண்டு தொகுதிகளில் நவீன வி ஐ வடிவமைப்பின் மிக முக்கியமான தலைப்பான ஸ்டேட்டிக் டைமிங் அனலைசிஸ் பற்றி பார்ப்போம் எனவே பல்வேறு நேர சிக்கல்கள் மற்றும் சுற்று வடிவமைப்பின் செயல்திறனை மேம்படுத்தக்கூடிய பல்வேறு வழிகளைப் பற்றி பார்ப்போம் தொகுதி ஆறில் சிக்னல் இண்டெ கிரிட்டியுடன் தொடர்புடைய கிராஸ் டாக் பற்றியும் பார்ப்போம் பின்னர் பல்வேறு கடிகார சிக்கல்களை பற்றி விவாதிப்போம் மேலும் குறிப்பாக கடிகார வலைகள் எவ்வாறு வழிநடத்தப்படுகின்றன என்பது பற்றி பார்ப்போம் அவை சில நேரங்களில் பொதுவாக கிளாக் ட்ரீ என்று அழைக்கப்படுகின்றன பின்னர் அடுத்த இரண்டு தொகுதிகளில் சுற்றுகளில் சக்தியைக் குறைப்பதற்கான மிக முக்கியமான பிரச்சினை பற்றி பார்ப்போம் பின்னர் கடைசி இரண்டு தொகுதிகளில் நாய்ஸ் அனலைசிஸ் லேஅவுட் கம்பாக்சன் சிப் வடிவமைக்கப்படுவதற்கு முன் இறுதி சைன் ஆப்புடன் கூடிய சரிபார்ப்பு ஆகியவற்றைக் கருத்தில் கொள்வோம் எனவே இந்த பாடத்திட்டத்தில் பிஹேவியர்அல் ஸ்பெசிஃபிகேஷன் தொடங்கி சுற்றுகளின் நிகர பட்டியல் வரை பார்க்கலாம் மேலும் நிகர பட்டியலிலிருந்து பிசிகல் லேஅவுட் அடைவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய வெவ்வேறு படிகள் யாவை என்பதையும் பார்ப்போம் எனவே இந்த பாடத்திட்டத்தில் அடிப்படையான பல்வேறு அம்சங்கள் மற்றும் செயல்பாட்டில் மீண்டும் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களைப் பற்றி பேசுவோம் இப்போது பாடத்தின் முக்கிய தலைப்பான டிஜிட்டல் வடிவமைப்பு மற்றும் பிசிகல் டிசைன் ஆட்டோமேஷன் பற்றி பார்ப்போம் எனவே டிஜிட்டல் வடிவமைப்பு என்பது டிஜிட்டல் சிக்னல்களில் செயல்படும் சுற்றுகள் மற்றும் துணை அமைப்புகளில் மட்டுமே செயல்படுகிறது ஆனால் உங்களுக்குத் தெரிந்த ஒரு நவீன சிப்பில் ஒரு மொபைல் போனை எடுத்துக்காட்டாக கொள்வோம் எனவே இந்த மொபைல் போனில் சில வி ஐ சிப் உள்ளது இதில் டிஜிட்டல் சப்சிஸ்டம் துணை அமைப்புகள் அல்லது சுற்று கூறுகள் மட்டுமல்லாமல் ஒற்றை சிலிக்கான் தொகுப்பில் பதிக்கப்பட்ட பிற அனலாக் மற்றும் தகவல் தொடர்பு சுற்றுகளும் உள்ளன எனவே அவற்றை சிக்னல் டிஜிட்டல் மற்றும் அனலாக் ஒருங்கிணைந்த ஐ க்கள் என்று அழைக்கிறோம் எனவே நாம் பேசும் விவாதங்கள் மற்றும் கருத்துகள் எதுவாக இருந்தாலும் அவை டிஜிட்டல் சர்க்யூட்க்கு மட்டுமல்ல இந்த வகையான கலவை சமிக்ஞை மற்றும் அனலாக் சுற்றுகளுக்கும் பொருந்தும் மேலும் பிசிகல் டிசைன் ஆட்டோமேஷன் குறிப்பிட்டபடி இது அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சர்க்யூட் நெட்லிஸ்டை இறுதி தளவமைப்பாக மாற்ற பின்பற்ற வேண்டிய வெவ்வேறு இடைநிலை படிகளைக் கொண்டுள்ளது இது சிப்பின் இறுதி ஃபேபிரிகேஷன்க்கு வழங்கப்படுகிறது இதுவே பிசிகல் டிசைன் ஆட்டோமேஷனின் நோக்கம் மற்றும் இந்த பாடத்திட்டத்தின் ஒரு பகுதி ஆகும் எனவே டிஜிட்டல் வடிவமைப்பு செயல்முறை பற்றி சுருக்கமாக பேசலாம் ஆகவே செமிகண்டக்டர் மற்றும் ஃபேபிரிகேஷன் தொழில்நுட்பங்களின் முன்னேற்றங்கள் காரணமாக பல ஆண்டுகளாக சுற்றுகளின் சிக்கலானது மிக வேகமாக அதிகரித்து வருவதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கலாம் எனவே 70 மற்றும் 80 களில் ஆரம்பத்தில் 5 மைக்ரான் தொழில்நுட்பம் போன்ற விஷயங்களைப் பற்றி பேசினோம் ஆனால் இன்று நாம் ஆழமான துணை மைக்ரான் தொழில்நுட்பத்தில் இருக்கிறோம் எனவே இங்கே மிக சமீபத்தில் 14 நானோமீட்டர் அம்ச அளவுகள் கொண்ட சாதனங்கள் ஏற்கனவே சந்தைக்கு வந்துள்ளன எனவே செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தில் ஒரு அற்புதமான வளர்ச்சியையும் ஒரு சுற்று அல்லது சிப்பில் மேலும் சாதனங்களை தொகுக்கும் விதத்தையும் காண்கிறோம் எனவே டிஜிட்டல் டிசைன் செயல்பாட்டில் நாம் சுற்றுகளின் அதிகரித்த அளவுகளைப் பார்ப்பது மட்டுமல்லாமல் அதனுடன் தொடர்புடைய சிக்கலையும் பார்க்கிறோம் இதன் பொருள் என்னவென்றால் 100 கேட்களுடன் ஒரு சுற்றுவட்டத்தைக் கையாள்வதும் 1 மில்லியன் அல்லது 1 பில்லியன் கேட்களுடன் ஒரு சுற்றுவட்டத்தைக் கையாளுவதும் நிச்சயமாக ஒன்றல்ல இந்த மிகப் பெரிய அளவிலான சுற்றுகளைக் கையாள அதிக முயற்சியும் அதிநவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மற்றும் நுட்பங்களும் தேவை முன்பு சுற்றுகள் சிறியதாக இருந்தன சிலவற்றை கைமுறையாக செய்யலாம் ஆனால் இன்றைய உலகில் கைமுறை வடிவமைப்பு மற்றும் பகுப்பாய்வு கிட்டத்தட்ட நிராகரிக்கப்பட்டது இந்த சுற்றுகள் மிகப் பெரியவை இவை ஒரு கையேடு பாணியில் செய்வது பற்றி யோசிப்பது கூட கடினம் ஏனென்றால் அதில் மிக எளிய ஒரு சிறிய பகுதியைக் கூட செய்ய பல ஆண்டுகள் ஆகும் எனவே முன்பு சொன்னது போல் ஃபேபிரிகேஷன் தொழில்நுட்பங்கள் மேம்பட்டுள்ளன மேலும் இன்றைய சூழலில் கம்ப்யூட்டர் எய்ட்அட் டிசைன் அல்லது ஆட்டோமேஷன் கருவிகள் மிகவும் அவசியமாகிவிட்டன ஏனெனில் சுற்றுகளின் அளவு மற்றும் சிக்கலான தன்மை அதிகரித்து வருகிறது ஆனால் சந்தையில் இதுபோன்ற பல கேட் கருவிகள் இருப்பதைக் காண்பீர்கள் எனவே "எனது வடிவமைப்பிற்கு நான் எந்த கருவியை தேர்வு செய்ய வேண்டும் " என்ற கேள்வி தோன்றும் எனவே நிச்சயமாக உங்கள் வடிவமைப்பில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கருவி பல காரணிகளைப் பொறுத்து இருக்கலாம் மற்றும் செலவு மிக முக்கியமான சிக்கல்களில் ஒன்றாகும் மாற்று வழிகளில் சில கருவிகள் சிறந்ததாக இருக்காது என்றாலும் அதற்காக நீங்கள் செய்யும் செலவு மலிவு சிலர் ஒருவித கலவை மற்றும் பொருத்தத்தை செய்கிறார்கள் ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம் அதாவது கல்லூரியில் உள்ள ஒரு ஆராய்ச்சி குழு வி ஐ டிஜிட்டல் டிசைன் பிராசஸ் மற்றும் டிசைன் ப்லோ போன்றவற்றை செய்கிறது இரண்டு பகுதிகளின் கலவையாக முன் நிலை வடிவமைப்பு என்று அழைக்கப்படும் உயர் நிலை பகுதி ஸ்னாப்சிஸ் சுருக்கத்திலிருந்து கிடைக்கும் சிஏடி கருவிகளைப் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகிறது மேலும் பிந்தைய பகுதி பேகெண்ட் டிசைன் அல்லது கேடென்ஸ் கேட் கருவிகளைப் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் இயல் வடிவமைப்பு என அழைக்கப்படும் எனவே வசதி மற்றும் வழியைப் பொறுத்து கருவிகளைப் பயன்படுத்த முடிகிறது அதனால் ஒரு கலவையைப் பெறலாம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் இரண்டில் சிறந்ததை தேர்ந்தெடுக்கலாம் எனவே தற்போது குறிப்பிடப்பட்டுள்ளது டிசைன் ப்லோவை தரப்படுத்துவதாகும் டிசைன் ப்லோ என்பது எந்தெந்த கருவிகளை பயன்படுத்தலாம் என்பதாகும் நாம் முதல் சில நேரங்களில் சுருக்கத்தையும் பின்னர் காடென்ஸையும் பயன்படுத்துவோம் மேலும் பேட்டரி இயக்கப்படும் சாதனங்கள் மற்றும் பல்வேறு மொபைல் கம்ப்யூட்டிங் இயங்குதளங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் செயல்திறனை தியாகம் செய்யாமல் குறைந்த சக்தி வடிவமைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டு படங்களையும் பார்த்து ஒரு யோசனை பெறுவீர்கள் எனவே இடதுபுறத்தில் உள்ள படம் 1961 ஆம் ஆண்டில் தயாரிக்கப்பட்ட முதல் ஐ களில் ஒன்றைக் காட்டுகிறது எனவே ஐசி ஒரு சில டிரான்சிஸ்டர்களை மட்டுமே கொண்டிருந்தது ஆனால் இதற்கு மாறாக நீங்கள் இந்த புகைப்படத்தை வலது பக்கத்தில் பார்க்கிறீர்கள் இது 1 பில்லியனுக்கும் அதிகமான டிரான்சிஸ்டர்களைக் கொண்ட இன்டெல் நெஹலம் குவாட் கோர் செயலியுடன் ஒத்துள்ளது எனவே பல ஆண்டுகளாக ஏற்பட்ட மாற்றத்தை நீங்கள் காணலாம் மேலும் இங்கே நமக்கு மிக முக்கியமான மற்றொரு விஷயம் இருக்கிறது பல தசாப்தங்களாக நம்மை உந்திய அனுபவ விதி அல்லது சட்டத்தை கூறலாம் 1970 களில் கோர்டன் மூர் முன்னதாகவே சுற்று வழியை அறிவித்தார் சர்க்யூட் டிசைன் மற்றும் ஃபேபிரிகேஷன் டெக்னாலஜி பல ஆண்டுகளாக உருவாகும் என்று கூறலாம் எனவே அவர் கணித்த விஷயம் என்னவென்றால் ஒரு சிங்கிள் இன்டேகிரேடட் சர்க்யூட்க்குள் உள்ளே வைக்கக்கூடிய அடிப்படைக் கூறுகளின் டிரான்சிஸ்டர் எண்ணிக்கை ஒவ்வொரு பதினெட்டு மாதங்களுக்கும் மேலாக இரட்டிப்பாகும் எனவே இது ஆண்டுகளில் ஒருவித அதிவேக வளர்ச்சியைக் குறிக்கிறது எனவே ஆரம்பத்தில் மக்கள் அதை சரி என்று நினைத்தார்கள் குறைந்தபட்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு இந்த அதிவேக வளர்ச்சியைத் தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் இறுதியாக இது குறைக்கப்பட வேண்டும் இதை நீண்ட காலம் தொடர முடியாது ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தில் மட்டுமல்லாமல் அமைப்புகளின் கட்டமைப்பில் மேம்பாடுகளுடன் இன்று நாம் காணும் சில்லுகள் மல்டி கோர் கட்டமைப்புகளுடன் உருவாக்கலாம் எனவே இந்த அதிவேக வளர்ச்சியை பல ஆண்டுகளாக இன்று வரை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது எனவே நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்த்தால் y அச்சில் ஒரு அதிவேக அளவில் டிரான்சிஸ்டர்களின் எண்ணிக்கையைக் காணலாம் X அச்சில் 1970 முதல் 2015 வரையிலான ஆண்டுகள் இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இந்த வரைபடத்தில் நீங்கள் காண்பது சந்தைக்கு வந்த முதல் நுண்செயலியில் இருந்து 4004 வரை சமீபத்திய சாண்டி பிரிட்ஜ் மற்றும் ஐவி நுண்செயலி இன்டெல் உடன் மல்டி கோர் அமைப்புகள் இந்த வளைவு ஒரு நேர் கோட்டாக இருக்கும் எனவே இந்த நேர் கோடு நடத்தை இன்னும் பராமரிக்கப்படுகிறது எனவே வளர்ச்சியின் இந்த அதிவேக அதிகரிப்பு காரணமாக வடிவமைப்பு சிக்கலானது அதிவேகமாக அதிகரித்து வருவதை நீங்கள் எளிதாகக் காணலாம் அதாவது ஆட்டோமேட்டட் கேட் டூல்ஸ் கருவிகள் அவசியம் இதை தவிர வேறு வழியில்லை வடிவமைப்புகளின் சிக்கலைக் கட்டுப்படுத்தவும் நிர்வகிக்கவும் நீங்கள் அத்தகைய கருவிகளைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் நிச்சயமாக நீங்கள் நன்கு வரையறுக்கப்பட்ட வடிவமைப்பு ஓட்டத்தைப் பின்பற்ற வேண்டும் இப்போது அம்ச அளவுகளின் அடிப்படையில் சுற்று சிக்கலானது அளவுகளில் குறைந்துவிட்டது எனவே ஸ்லைடில் உள்ள படங்களை பாருங்கள் இடதுபுறத்தில் கிளாசிக்கல் சிஎம்ஓஎஸ் டிரான்சிஸ்டர் ஒரு என்எம்ஓஎஸ் சிஎம்ஓஎஸ் கேட் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது ஒரு என்எம்ஓஎஸ் டிரான்சிஸ்டர் மற்றும் பிஎம்ஓஎஸ் டிரான்சிஸ்டர் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது எனவே அவை ஒரே சிலிக்கான் அடி மூலக்கூறில் போடப்பட்டுள்ளன எனவே இந்த கிளாசிக்கல் சிஎம்ஓஎஸ் வகையான வடிவமைப்பால் இங்கே 22 நானோமீட்டர் தொழில்நுட்பம் வரை சிறிய வளர்ச்சியைத் தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது ஆனால் இன்று இந்த MOS டிரான்சிஸ்டரை உருவாக்குவதற்கான புதிய வழிகள் உள்ளன எனவே மிகவும் பிரபலமான வழிகளில் ஒன்று ஃபின்ஃபெட் என்று அழைக்கப்படுகிறது அங்கு டிரான்சிஸ்டர்கள் துடுப்புகளைப் போல இருக்கும் அவை ஒரு தட்டையான பாணியில் அமைக்கப்படவில்லை ஆனால் அவை துடுப்புகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அவை புனையப்படுவதற்கு மிகச் சிறிய பகுதி தேவைப்படுகிறது எனவே ஃபின்ஃபெட் மிகச் சிறிய அம்ச அளவுகளுக்குச் செல்லலாம் மேலும் நீங்கள் பார்க்க முடியும் என ஃபின்ஃபெட் வடிவமைப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது 14 நானோமீட்டர் வரை குறைந்துவிட்டது சமீபத்தில் குவால்காமில் இருந்து சில கம்யூனிகேஷன் சிப்ஸ் தெரிவிக்கப்பட்டுள்ளன அவர்கள் ஃபின்ஃபெட் 14 நானோமீட்டர் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தியுள்ளனர் எதிர்காலத்தைப் பார்க்கும்போது குவாண்டம் கம்ப்யூட்டிங் நமக்கு ஒரு விருப்பமாக இருக்க முடியுமா என்பது தெரியாது ஆனால் நிச்சயமாக பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த திசையில் பயணிக்கிறார்கள் எனவே எதிர்காலத்தில் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றைக் காண்போம் என்று நம்புகிறோம் இப்போது டிசைன் ப்லோ பற்றி பேசலாம் டிசைன் ப்லோ என்பது சில தரப்படுத்தப்பட்ட வடிவமைப்பு நடைமுறை என்பதாகும் கொடுக்கப்பட்ட வடிவமைப்பை நீங்கள் இறுதி புனையப்பட்ட சில்லுடன் மாற்றும் பொருட்டு நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில வரையறுக்கப்பட்ட படிகளைப் பயன்படுத்துவீர்கள் இந்த வடிவமைப்பு ஓட்டத்தில் பல படிகள் உள்ளன இது தானியங்கி முறையில் இயங்கும் ஒரு படி மட்டுமல்ல இடைநிலை படிகள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன அவற்றில் சில இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன உங்கள் அமைப்பு என்ன செய்ய வேண்டும் என்று விவரக்குறிப்புடன் தொடங்குவோம் அடுத்த கட்டத்தில் சிந்தசிஸ் பற்றி பார்ப்போம் சிந்தசிஸ் என்பது இந்த விவரக்குறிப்பை பயன்படுத்தி ஒருவித சர்க்யூட் நெட்லிஸ்ட் ஆக மாற்றுவதாகும் சிந்தசிஸ் பல நிலைகளில் இருக்கலாம் அதைப் பற்றி பின்பு பார்ப்போம் பின்னர் சிந்தசிஸ் செயல்முறை சரியானதா என்பதை சரிபார்க்க வழக்கமாக நாம் பெற்றுள்ள சர்க்யூட் நெட்லிஸ்ட் அசல் விவரக்குறிப்பின் படி செயல்படுகிறதா என்பதை சரிபார்க்க உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் இறுதியாக தளவமைப்புக்குச் செல்வோம் இப்போது ஃபேபிரிகேஷன் தயாராக உள்ளது ஆனால் நிச்சயமாக செயல்பாட்டில் சோதனைத்திறன் பகுப்பாய்வையும் மேற்கொள்கிறோம் ஏனென்றால் வடிவமைத்தாலும் உற்பத்தி குறைபாடுகள் இருக்கலாம் ஃபேபிரிகேஷன் பிறகு ஒவ்வொரு சாதனமும் சந்தைக்குச் செல்வதற்கு முன்பு விரிவான சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவே மேலும் பல படிகள் உள்ளன இது மிகவும் எளிமையான வடிவமைப்பு ஓட்டம் சிலவற்றை பார்க்கலாம் மேலும் கம்ப்யூட்டர் எய்ட்அட் டிசைன் கருவிகளைப் பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்த கருவிகள் பொதுவாக எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் இப்போது இந்த கருவிகளின் இன்புட் மற்றும் அவுட்புட் இப்போது மிகவும் தரப்படுத்தப்பட்டுள்ளன இதனால் பல கருவிகளை ஒன்றோடொன்று செயல்படுத்துங்கள் ஏனெனில் அவை ஒரே இன்புட் மற்றும் அவுட்புட் வடிவங்களில் செயல்படுகின்றன எனவே விளக்க மொழியின் அடிப்படை விவரக்குறிப்பை பயன்படுத்தி ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்க்ஷன் லாங்குவேஜ் அல்லது எச் எல் என அழைக்கிறோம் எனவே இந்த கம்ப்யூட்டர் எய்ட்அட் டிசைன் கருவிகள் ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்க்ஷன் லாங்குவேஜ் ஐ அடிப்படையாகக் கொண்டவை எல்கள் உள்ளீடுகள் மற்றும் வடிவமைப்பு ஓட்டத்தின் பல்வேறு படிநிலைகளின் வெளியீடுகள் இரண்டையும் குறிக்கும் வழிகளை வழங்குகின்றன எனவே அடிப்படையில் ஒரு கேட் கருவி அதன் உள்ளீட்டை மாற்றும் இது எச் எல் வடிவத்தில் ஒரு அவுட்புட் கிடைக்கும் இது எச் எல் வடிவத்திலும் உள்ளது இது மேலும் விரிவான ஹார்டுவேர் வன்பொருள் தகவல்களைக் கொண்டிருக்கும் சில எடுத்துக்காட்டுகள் இங்கே உள்ளன நீங்கள் பிஹேவியர் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் ஐ ரெஜிஸ்டர் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆக மாற்றலாம் எனவே ரெஜிஸ்டர் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் என்பது ஒரு வகையான சர்க்யூட் நெட் லிஸ்ட் இது கூறுகள் அல்லது தொகுதிகள் பஸ்கள் ரெஜிஸ்டர்ஸ் அடர்ஸ் மல்டிபிளேயர்ஸ் மல்டிபிளெக்சர்கள் போன்ற பெரிய செயல்பாட்டு தொகுதிகள் கொண்டவை இது ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்பர் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன்register transfer level specification பதிவு என்று அழைக்கப்படுகிறது இப்போது மீண்டும் ஆர்டிஎல்லை மாற்றலாம் அல்லது ரெஜிஸ்டர் டிரான்ஸ்பர் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் ஐ கேட் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆக மாற்றலாம் எல்லாவற்றையும் அடிப்படை லாஜிக் கேட்ஸ் மற்றும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளாக மாற்றலாம் மேலும் கடைசி கட்டத்தில் இந்த கேட் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் பைனல் டிரான்சிஸ்டர் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆக மாற்றலாம் இது சில நேரங்களில் பிசிகல் டிசைன் என்று அழைக்கப்படுகிறது இப்போது ஹார்ட்வேர் லாங்குவேஜ் டிஸ்கிரிக்ஷன்ஐ பற்றி பேசுகையில் பொதுவாக பெரும்பாலான மக்கள் வெரிலாக் மற்றும் வி எல் ஆகிய இரண்டு மொழிகளில் ஒன்றைப் பயன்படுத்துகிறார்கள் நிச்சயமாக மொழியை தேர்ந்தெடுப்பது வடிவமைப்பாளர் அல்லது பயன்படுத்துபவர் சார்ந்து இருக்கும் இந்த இரண்டு மொழிகளும் சமமான திறன் கொண்டவை எந்தவொரு வடிவமைப்பையும் எந்த சுற்று மாதிரியையும் மாதிரியாகப் பயன்படுத்தலாம் மேலும் சிஏடி கருவிகளுடன் வடிவமைப்பு ஓட்டத்திலும் சிந்தசிஸ் ஓட்டத்திலும் பயன்படுத்தலாம் எனவே வடிவமைப்புகள் பொதுவாக இந்த மொழிகளைப் பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன அவை உயர் மட்ட சுருக்கத்திலிருந்து குறைந்த அளவிலான சுருக்கமாக மாற்றப்படலாம் எனவே இந்த வரைபடம் வடிவமைப்பு ஓட்டத்தின் எளிமையான பார்வையை உங்களுக்கு வழங்குகிறது வடிவமைப்பு யோசனையிலிருந்து பார்த்தால் பிஹேவியர் டிசைனை முதலில் மேற்கொள்கிறீர்கள் உங்கள் கருத்தை செய்ய வரைபடங்கள் மற்றும் சிடுகோட்ஸ் அடிப்படையில் நீங்கள் வடிவமைக்கலாம் எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கலாம் டேட்டா பாத் டிசைனை பற்றி பார்க்கலாம் உங்கள் வடிவமைப்பை ஒரு பதிவு பரிமாற்ற நிலை கட்டமைப்பிற்கு மாற்றலாம் பஸ்கள் ரெஜிஸ்டர்ஸ் அடர்ஸ் போன்றவற்றாக மாற்றலாம் பின்னர் லாஜிக் டிசைனில் அவற்றை கேட்ஸ் அல்லது ஃபிளிப் ஃப்ளாப்புகளாக மாற்றலாம் பின்னர் பிசிகல் டிசைனில் இதை இறுதி டிரான்சிஸ்டர் லெவல் லேஅவுட்ஆக மாற்றலாம் இது இப்போது ஃபேபிரிகேஷன் அல்லது உற்பத்திக்கு தயாராக உள்ளது எனவே ஃபேபிரிகேஷன் ஆனவுடன் சில்லுக்களைப் பயன்படுத்தி உங்கள் சர்க்யூட் போர்டுகளை உருவாக்கலாம் இப்போது இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் புரிந்துகொள்வதற்கு இந்த படிகளில் சிலவற்றை சுருக்கமாக பார்ப்போம் பிகேவியரல் டிசைன் பற்றி பார்ப்போம் ஒரு எடுத்துக்காட்டு சில செயல்பாடுகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் எனவே b மற்றும் c ஆகிய இரண்டு எண்களைப் பெருக்கி அதை d இல் சேர்ப்போம் ஆனால் பிஹேவியர் லெவல் பிரதிநிதித்துவத்தைப் பற்றி பேசும்போது இதே விவரக்குறிப்பை நான் ஒரு ஓட்ட வரைபடமாக மாற்ற முடியும் இந்த பெருக்கல் b மற்றும் c உடன் உள்ளீடுகளாக மேற்கொள்ளப்படுகிறது மேலும் மற்றொரு கூடுதல் படி இருக்கும் இது வரும் மேலும் d வரும் இறுதியாக நீங்கள் a பெறுவீர்கள் இது ஒரு எடுத்துக்காட்டு இது போன்ற ஒரு எடுத்துக்காட்ட a உண்மை என்றால் s1 படிகளைச் செய்கிறீர்கள் இல்லையெனில் s2 ஐ மேற்கொள்ளுங்கள் எனவே மீண்டும் இதை ஒருவித தரவு ஓட்ட வரைபடமாக மாற்றலாம் எனவே a ஐ சரிபார்க்கவும் இது உண்மை என்றால் நீங்கள் s1 க்குச் செல்லுங்கள் இது தவறானது என்றால் நீங்கள் s2 க்குச் செல்லுங்கள் எனவே எந்தவொரு உயர் மட்டத்திலும் கொடுக்கப்பட்டுள்ள வெரிலாக் அல்லது வி எல்இல் முதல் கட்டமாக அந்த மொழி கட்டுமானங்களை தரவு ஓட்ட வரைபடங்களாக மாற்ற வேண்டும் அடுத்த நிலை வடிவமைப்பிற்கான தரவு பாதைகள் மற்றும் கட்டுப்பாட்டு பாதைகளையும் மாற்றலாம் இப்போது இந்த வரைபடத்தில் அடுத்த கட்டமாக தரவு பாதை வடிவமைப்பு பஸ் அல்லது ரிஜிஸ்டர் லெவல் ஸ்டிரக்சர்ஸ் பார்க்கிறோம் இந்த ரிஜிஸ்டர் லெவல் ஸ்டிரக்சர்ஸ் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பார்ப்போம் மேலும் ஒரு உதாரணம் இங்கு காண்போம் ரெஜிஸ்டர் R1 உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அது சில தரவுகளைக் கொண்டுள்ளது எனவே இப்பொழுது மாறிகள் பற்றி குறிப்பிடாமல் ஆனால் ஹார்டுவேர் ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறோம் பின்னர் நாம் ஒரு பெருக்கி பற்றி பேசுகிறோம் இது மல்டிபிளேயர் சர்க்யூட் எனவே R1 மற்றும் R2 இலிருந்து உள்ளீடு எடுக்கலாம் இந்த பெருக்கியின் வெளியீடு மற்றொரு ரெஜிஸ்டர் R3க்கு செல்கிறது பின்னர் ஒரு ஆடர் பயன்படுத்துகிறோம் எனவே இதன் ஒரு இன்புட் R3 இலிருந்து வரலாம் மற்றொன்று மற்றொரு ரெஜிஸ்டர் R4 இலிருந்து வரலாம் மேலும் இந்த ஆடர்ரின் அவுட்புட் மீண்டும் பதிவு R2 இல் சேமிக்க வேண்டும் பின்னர் இது போன்ற ஒரு இணைப்பு இருக்கும் எனவே அந்த செயல்பாட்டை செயல்படுத்த இது ஒரு வழியாகும் b × c d b இங்கே சேமிக்கப்படும் ஆரம்பத்தில் c இங்கே சேமிக்கப்படும் அவை பெருக்கப்படும் பின்னர் d உடன் சேர்க்கப்படும் இதன் விளைவாக a இல் சேமிக்கப்படும் மீண்டும் சேமிக்கப்படும் ரெஜிஸ்டர்ரில் சேமிக்கலாம் எனவே இது ஒரு ரிஜிஸ்டர் லெவல் டிசைன்க்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்த கட்டத்தில் கேட் லெவல் டிசைன் வடிவமைப்பிற்கு வருவோம் கேட் லெவல் டிசைனில் கேட்ஸ் அல்லது ஃபிளிப் ஃப்ளாப்புகளை வைத்திருக்க முடியும் ஒரு கேட் லெவல் டிசைனில் மிக எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனக்கு சில கேட்ஸ் உள்ளன பின்னர் சில ஃபிளிப் ஃப்ளாப்புகளையும் பயன்படுத்த முடியும் Q அவுட்புட் உடன் D ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளது என்று சொல்லலாம் இங்கே அவுட்புட் வரலாம் எனவே இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பைக்கு கடிகார உள்ளீடு இருக்கும் எனவே கேட் லெவல் டிசைன் போன்று இருக்கும் எனவே உங்கள் ரெஜிஸ்டர்ஸ் மல்டிபிளெக்சர்கள் அடர்ஸ் போன்ற பதிவு நிலை கூறுகள் ஒவ்வொன்றும் ஒரு கேட் லெவல் டிசைன் போன்று மாற்றலாம் இறுதியாக இந்த கேட் லெவல் டிசைன் மூலம் இந்த கேட் மற்றும் ஃபிளிப் ஃப்ளாப்புகள் ஒவ்வொன்றையும் சமமான டிரான்சிஸ்டர் பிரதிநிதித்துவமாக மாற்றலாம் எடுத்துக்காட்டாகஇந்த நான்ட் கேட் சமமான சீமாஸ் கேட்டாக மாற்றலாம் இவை இரண்டு n வகை டிரான்சிஸ்டர் ஆகும் அவை a மற்றும் b ஆகியவை இன்புட் ஆகும் இது p வகையாக இருக்கும் இது a இது b மற்றும் இது அவுட்புட் ஆகும் இது ஒரு நான்ட் கேட் அல்லது இரண்டு இன்புட் நான்ட் கேட்டின் சீமாஸ் பிரதிநிதித்துவம் ஆகும் மேலும் இதை லேஅவுட்ஆக மாற்றும்போது நீங்கள் இதைப் போன்ற ஒன்றை வைத்திருக்க முடியும் உலோக அடுக்குகளை இரண்டு உலோக அடுக்குகளை வைத்திருக்கலாம் சில பரவல் அடுக்குகளைக் கொண்டிருக்கலாம் மற்றும் சில பாலிசிலிகான் அடுக்குகளைக் கொண்டிருக்கலாம் மேலும் அவுட்புட் இங்கிருந்து சில இணைப்பு அல்லது தொடர்பு மூலம் எடுக்கலாம் எனவே இது சீமாஸ் நாட் கேட் வடிவமாகும் இப்போது இறுதி லேஅவுட்டில் பல்வேறு செவ்வக வடிவங்களைத் தவிர வேறொன்றையும் கொண்டிருக்கவில்லை என்பதை இங்கே காணலாம் மேலும் செவ்வக வடிவத்தில் சில உலோகத்திலும் பரவல் அடுக்கிலும் மற்றும் பாலிசிலிகான் அடுக்கிலும் இருக்கலாம் மேலும் சில தொடர்புகள் இணைப்புகள் உள்ளன எனவே இறுதி லேஅவுட்டில் இது வரிசை அல்லது பெரிய செவ்வக வடிவங்களின் தொகுப்பைத் தவிர வேறில்லை இந்த டிரான்சிஸ்டர் லேஅவுட் பற்றி பார்க்கும்போது இது இறுதியில் செவ்வக வடிவங்களைத் தவிர வேறில்லை என்பதை காணலாம் எனவே வடிவமைப்பு ஓட்டத்தில் இந்த படிகள் நான் ஏற்கனவே அவற்றைக் குறிப்பிட்டுள்ளேன் பிஹேவியர் டிசைனை டேட்டா பாத் டிசைனை லாஜிக் டிசைன் பிசிகல் டிசைன் மற்றும் இறுதியாக அந்த செவ்வக வடிவங்களை நீங்கள் பெற்றவுடன் நீங்கள் கவசங்களை உருவாக்கலாம் மற்றும் நீங்கள் சில்லுக்கான புனையலுக்கு செல்லலாம்

எனவே இப்போது இதைத் தவிர வேறு சில முறைகளும் உள்ளன அவை அடிக்கடி செய்யப்படுவதாகும் எடுத்துக்காட்டாக மாற்றியது சரியானதா என்பதைச் சரிபார்க்க பொதுவாக சிமுலேஷன் ஐ செய்கிறோம் லாஜிக் லெவல் சுவிட்ச் லெவல் அல்லது சர்க்யூட் லெவல் போன்ற பல்வேறு நிலைகளில் சிமுலேஷன் ஐ மேற்கொள்ளலாம் வடிவமைப்புகளின் சரியான தன்மையை சரிபார்க்க முறையான சரிபார்ப்பும் மிக முக்கியமான கருவியாகும் மேலும் நிச்சயமாக சோதனைத்திறன் பகுப்பாய்வு மற்றும் சோதனை முறை உருவாக்கம் ஆகியவை மிகவும் முக்கியம் ஏனெனில் நீங்கள் தயாரிக்கப்பட்ட சாதனங்களை சோதிக்க வேண்டும் எனவே இந்த முதல் சொற்பொழிவின் முடிவுக்கு வருகிறோம்